கைராலிட்டி குறித்த பயிற்சி வகுப்பிற்கு வரவேற்கிறேன் எனவே இந்த பயிற்சி வகுப்பில் முதலில் பல்வேறு சேர்மங்களுக்கு R S E மற்றும் Z பெயரிடல்களை ஒதுக்குவது பற்றி பார்க்கலாம் இது புத்தகத்தில் குறிப்பிடப்பட்ட வழிமுறையாகும் எனவே நாம் முதலில் கைரல் மையத்திற்கு முன்னுரிமைகளை ஒதுக்கப் போகிறோம் பின்னர் குறைந்த முன்னுரிமைக் குழுவை நம்மிடமிருந்து விலக்கப் போகிறோம் மேலும் மற்ற மூன்று முன்னுரிமைகள் எந்த வழியில் கடிகார திசையில் சுழல்கின்றனவா அல்லது கடிகார எதிர் திசையில் சுழல்கின்றனவா என்பதைப் பார்க்கப் போகிறோம் பின்னர் R அல்லது S ஐ ஒதுக்குவோம் E மற்றும் Z க்கு ஒதுக்குவது மிகவும் எளிதானது ஆனால் விதிகள் வேறுபட்டவை நாம் அந்த சிக்கல்களைச் சந்திக்கும் போது விதிகளின் விவரங்களை சொல்கிறேன் முதல் எடுத்துக்காட்டில் இருந்து தொடங்கலாம் இங்கே முதலில் நாம் கலவைகளுக்கு அவற்றின் முன்னுரிமைகளை ஒதுக்க வேண்டும் இதில் நாம் முதலில் ஆக்ஸிஜனுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஏனெனில் அது அதிக அணு எண்ணிக்கையைக் கொண்டுள்ளது பின்னர் நைட்ரஜன் பின்னர் கார்பன் மற்றும் கடைசியாக ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் நம்மிடமிருந்து விலகி செல்கிறது எனவே இந்த மூன்று குழுக்களும் சுழலும் முறையைப் பார்ப்போம் எனவே இது சுழலும் வழி R போல் தெரிகிறது மற்றும் இது உண்மையில் R தான் அடுத்த உதாரணத்தைப் பார்க்கலாம் அதிலும் முதல் படி முன்னுரிமைகளை வகுப்பது இதில் இதுதான் கைரல் கார்பன் மேலும் அதற்கு நான்கு பிணைப்புகள் உள்ளது இந்த ஹைட்ரஜன் குறைந்த முன்னுரிமை கொண்டது ஆகையால் அதற்கு நான்காவது எண் கொடுக்கிறேன் மற்ற மூன்று பிணைப்புகளில் கார்பன் உடன் இணைந்து இருப்பது என்ன என்பதை பார்க்க வேண்டும் இங்கு இருக்கும் இந்த கார்பன் இன்னொரு கார்பன் உடன் இணைந்து இருக்கிறது பின்னால் இருக்கும் கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் இதுதான் இணைப்பு இந்த கார்பனின் நிலை என்ன இது ஒரு கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பால் இணைந்திருக்கிறது எனவே நான் இன்னும் ஒரு கார்பன் மற்றும் ஹைட்ரஜனை எடுத்துக் கொள்ளப் போகிறேன் மாறாக இந்த கார்பன் ஒரு கார்பன் கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் உடன் இணைந்து இருக்கிறது ஆகவே இணைப்புகளை கவனிப்பதால் இந்த கார்பன் முதல் முன்னுரிமை பெறுகிறது இது இரண்டாவது முன்னிரிமை மற்றும் இது மூன்றாவதாக முன்னுரிமை பெறுகிறது இது சுழலும்போது S நிலையில் சுழல்கிறது ஆகவே இது S ஆகும் இப்பொழுது அடுத்ததாக இந்த உதாரணத்தில் முன்னுரிமைகளை வகுக்கலாம் அனைத்து இணைப்புகளும் கார்பனுக்கு செல்கிறது மாறாக ஒன்று ஆக்சிஜனுடன் இணைந்து இருக்கிறது அதனால் ஆக்சிஜன் முதல் முன்னுரிமை பெரும் பின்பு நைட்ரஜன் உடன் 3 பிணைப்பால் இணைந்த இந்த கார்பன் இரண்டாவது முன்னுரிமை பெறும் மற்றும் இங்கு இருக்கும் குழு மூன்றாவது முன்னிலை பெறுகிறது இந்த நான்காவது மெத்தில் குழு ஏற்கனவே உங்களை விட்டு விலகிச் செல்கிறது இது S போல் நகர்வதால் உண்மையில் இது S நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால் பொதுவாக குறைந்த முன்னுரிமைக் குழு ஹைட்ரஜன் என்பதை நாம் காண்கிறோம் ஆனால் அது எப்போதுமே அப்படி இருக்காது எனவே எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தில் மெத்தில் மிகக் குறைந்த முன்னுரிமைக் குழுவாக இருக்கிறது எனவே நீங்கள் சிக்கல்களைத் தீர்க்கும்போது கவனம் செலுத்த வேண்டும் எப்போதும் குறைந்த முன்னுரிமை குழு ஹைட்ரஜனாக இருக்காது அடுத்த விஷயம் என்னவென்றால் முன்னுரிமைகளை ஒதுக்குவது குறித்து நாம் எப்போதாவது குழப்பமடைந்துவிட்டால் அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கான அனைத்து இணைப்புகளையும் பார்க்கவேண்டும் எடுத்துக்காட்டாக சயனோ குழுவிற்கான இந்த கார்பன் நைட்ரஜனுடன் 3 முறை மற்றும் கார்பனுடன் ஒரு முறை இணைக்கப்பட்டுள்ளது அதேசமயம் இங்குள்ள மற்ற கார்பன் கார்பனுடன் 2 முறை மற்றும் ஹைட்ரஜனுடன் 2 முறை இணைக்கப்பட்டுள்ளது எனவே மற்ற CH2 குழுவை விட சயனோ குழு வெற்றி பெறுகிறது அதனால்தான் நீங்கள் இந்த சிக்கல்களைத் தீர்க்கும்போது படிப்படியாக நடைமுறைகளைப் பின்பற்றுங்கள் அதைச் சரியாகப் பெற இது உண்மையில் உதவுகிறது அடுத்த எடுத்துக்காட்டில் புரோமின் அதிக முன்னுரிமையைப் பெரும் பின்னர் குளோரின் பின்னர் ஆக்ஸிஜன் மற்றும் கடைசியாக கார்பன் இப்போது குழுக்களுக்கு முன்னுரிமையை ஒதுக்கும்போது குறைந்தபட்ச குழு நம்மிடமிருந்து விலகி செல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது அது உங்களை நோக்கிச் வருகிறது எனவே உள்ளமைவைக் கண்டுபிடித்து இது R அல்லது S என்று குறிக்க முயற்சிக்கலாம் ஆனால் குறைந்த முன்னுரிமைக் குழு என்னை நோக்கி வருகிறது எனவே இந்த விஷயத்தில் இது S போல் தெரிகிறது ஆனால் இது R அடுத்த உதாரணத்தில் குளோரின் முதல் முன்னுரிமையை பெறும் இந்த கார்பன் இரண்டாவது மெத்தில் குழு மூன்றாவது மற்றும் ஹைட்ரஜன் குறைந்த பட்ச முன்னுரிமையை பெறுகிறது இந்த ஹைட்ரஜன் உங்களை நோக்கி வருகிறது அதனால் இது R போல் தெரிந்தாலும் உண்மையில் இது S ஆகும் அடுத்த உதாரணத்திற்கு செல்வோம் இப்பொழுது குறைந்த முன்னுரிமை கொண்ட குழு காகிதத்தின் நிலையில் இருந்தால் என்ன செய்வது என்பதை பார்க்கலாம் இப்போது இந்த கேள்விகளை தீர்க்க நாம் பார்த்ததுபோல் இரண்டு குழுக்களை இரண்டு முறை இடமாற்றம் செய்வதால் சரியான பதிலை பெற முடியும் எனவே இப்போது நாம் முதலில் முன்னுரிமைகளை ஒதுக்க வேண்டும் முன்னுரிமைகளைப் பார்த்தால் குளோரின் முதல் முன்னுரிமையைப் பெறும் நைட்ரஜனுக்கு இரண்டாவது முன்னுரிமை கிடைக்கும் மெத்தில் மூன்றாவது முன்னுரிமையும் நான்காவது முன்னுரிமை ஹைட்ரஜனுக்கும் வழங்கப்படும் ஆனால் ஹைட்ரஜன் காகிதத்தின் நிலையில் உள்ளதால் இந்த குறிப்பிட்ட திசையிலிருந்து பார்க்கும் போது ஹைட்ரஜன் உங்களிடமிருந்து விலகி செல்வது போல் சிலருக்கு தோன்றும் இதை உங்களால் மிகச் சிறப்பாக செய்ய முடிந்தால் அதை செய்து உள்ளமைவை ஒதுக்கலாம் ஆனால் அனைத்து நேரங்களிலும் விடை சுலபமாக கிடைப்பதில்லை சில சமயங்களில் மூலக்கூறின் முப்பரிமாண கட்டமைப்பு புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கும் இதைப் போன்ற சமயங்களில் ஏதாவது இரண்டு குழுக்களை இரண்டு முறை மாற்ற வேண்டும் எனவே முதல் இடமாற்றத்தில் நான் குளோரின் மற்றும் நைட்ரஜனை மாற்றப் போகிறேன் நமக்கு என்ன கிடைக்கும் நைட்ரஜன் இங்கு இருக்கிறது குளோரின் பின்னால் செல்கிறது மெத்தில் இங்கே மற்றும் ஹைட்ரஜன் இங்கே இருக்கிறது இப்போது இரண்டாவது இடமாற்றத்தில் குளோரின் மற்றும் ஹைட்ரஜனை இடமாற்றம் செய்யலாம் நாம் எந்த குழுக்களை இடமாற்றம் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல ஆகையால் ஏதேனும் இரு குழுக்களை இடமாற்றலாம் ஆகவே குளோரின் இங்கு இருக்கும் ஹைட்ரஜன் இங்கே மெத்தில் மற்றும் NH2 இங்கே இருக்கும் இப்போது இதற்கு 1 2 3 என ஒதுக்கினால் இது R போல் தோன்றும் மேலும் உண்மையில் அசல் மூலக்கூறு R ஆகும் அடுத்த உதாரணத்திற்கு செல்வோம் இப்போது இந்த குறிப்பிட்ட மையத்தின் கைராலிட்டி என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் இந்த மற்ற மையமும் கைரல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் மெத்தில் உங்களை நோக்கி வருகிறதா அல்லது உங்களிடமிருந்து விலகிச் செல்கிறதா என்பதை இங்கு கொடுக்கவில்லை எனவே இந்த விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட கார்பனுக்கு ஒரு ஸ்டீரியோ மையத்தை நம்மால் ஒதுக்க முடியாது எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது இதுதான் இப்போது கார்பனுடன் ஒரு குளோரின் இணைக்கப்பட்டுள்ளது இந்த மேல் கார்பன் ஒரு குளோரினுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த கீழ் கார்பன் ஒரு நைட்ரஜனுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே மேல் கார்பனுக்கு முன்னுரிமை கிடைக்கும் பின்னர் இது இரண்டாவது மெத்தில் குழு மூன்றாவது பின்னர் ஹைட்ரஜன் நான்காவது முன்னுரிமை பெறுகின்றன இதில் மீண்டும் நான்காவது முன்னுரிமை குழு அதாவது குறைந்த முன்னுரிமை குழு காகிதத்தின் நிலையில் உள்ளது எனவே ஏதாவது இரண்டு குழுக்களை இரண்டு முறை இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவே முதல் இடமாற்றத்தில் என்னிடமிருந்து விலகி செல்லும் ஹைட்ரஜன் மற்றும் என்னை நோக்கி வரும் மெத்தில் குழுவை மாற்றப் போகிறேன் இரண்டாவது இடமாற்றத்தில் நான் மெத்தில் மற்றும் CH2Cl லை மாற்றப் போகிறேன் இந்த இரண்டாவது மாற்றத்தினால் CH2Cl இந்த பக்கம் இருக்கும் மற்றும் மெத்தில் இங்கு வரும் அதன்பிறகு ஹைட்ரஜன் மற்றும் நைட்ரஜன் வருகிறது இதற்கு முன்னுரிமை கொடுக்க விரும்பினால் 1 2 3 இது S போல் தெரிகிறது மேலும் உண்மையில் இது S தான் அடுத்த கேள்வி ஃபிஷர் ப்ரொஜக்ஸன்களைப் பற்றி பேசுகிறது மற்றும் அதை பற்றிய விதியை நினைவு கூறுங்கள் அதன் வழக்கமான விதி என்னவென்றால் கிடைமட்ட குழுக்கள் உங்களை நோக்கி வருகின்றன மற்றும் செங்குத்து குழுக்கள் உங்களிடமிருந்து விலகிச் செல்கின்றன எனவே நாம் முன்னுரிமைகளை ஒதுக்கும்போது விதிகள் ஒன்றே ஆனால் நாம் சுழற்சியைப் பார்க்கும்போது கிடைமட்ட குழுக்கள் உங்களை நோக்கி வருகின்றன என்பதில் கவனம் செலுத்துங்கள் இப்போது அடுத்த இந்த குறிப்பிட்ட ஃபிஷர் ப்ரொஜக்ஸனிற்கு இரண்டு ஸ்டீரியோ மையங்கள் உள்ளன இப்போது நாம் முதல் மையத்திற்கான முன்னுரிமைகளை மீண்டும் ஒதுக்குவோம் இப்போது மெத்தில் குழுவின் கார்பனுக்கும் இந்த பெரிய குழுவிற்கும் இடையில் இது இரண்டாவது முன்னுரிமையாக இருக்கும் இது மூன்றாவது முன்னுரிமையாக இருக்கும் மீண்டும் இது S போல் தெரிகிறது ஆனால் குறைந்த முன்னுரிமை குழுவான ஹைட்ரஜன் என்னை நோக்கி வருகிறது ஆகவே இது R நான் கீழே ஸ்டீரியோ மையத்தை ஒதுக்க வேண்டியிருக்கும் போது புரோமின் அதிக முன்னுரிமையைப் பெறும் பின்னர் ஆக்ஸிஜன் மேலும் மேலே இருக்கும் இந்த குழு மூன்றாவது முன்னுரிமையையும் மெத்தில் நான்காவது முன்னுரிமையையும் பெறும் மீண்டும் இது R போல் தெரிகிறது ஆனால் குறைந்த முன்னுரிமைக் குழு உங்களை நோக்கி வருகிறது எனவே இது S மற்றும் இங்கே கீழே உள்ள ஸ்டீரியோ மையம் S உள்ளமைவாக இருக்கும் இப்போது இரண்டாவது கேள்விக்கு செல்லலாம் இங்கே இரண்டாவது கேள்வி இது மீசோ கலவையா இல்லையா என்பதைப் பற்றி பேசுகிறது இப்போது மீசோ கலவைகள் அத்தியாயத்திற்குச் சென்றால் மீசோ கலவைகள் அவற்றில் கைரல் மையங்களைக் கொண்டிருந்தன ஆனால் அவை ப்ளென் போலரைஸ்ட் ஒளியின் நிலையை சுழற்றுவதில்லை ஏனெனில் அவை சமச்சீர் நிலையை கொண்டுள்ளன எப்பொழுதும் சமச்சீர் நிலை இருந்தால் மூலக்கூறின் ஒரு பகுதி ஒளியை ஒரு பக்கமாகச் சுழற்றும் மற்ற பகுதி அதை மறுபக்கமாகச் சுழற்றும் ஒட்டுமொத்தமாக இதில் எந்த வகை சுழற்சியையும் காணமுடியாது ஒரு சமச்சீர் நிலை இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய நீங்கள் மூலக்கூறின் இரு பாதிகளை ஒன்றன்மேல் ஒன்றாக பொருந்தும்படி மடிக்க முடிந்தால் இடையில் ஒரு சமச்சீர் நிலை இருப்பதாக கொள்ளலாம் உதாரணமாக இந்த மூலக்கூறை பார்த்தால் இந்த OH மற்றும் ஹைட்ரஜன் வழியாகச் செல்லும் சமச்சீர் நிலை ஒன்று உள்ளது அதாவது மேல் பாதி மற்றும் கீழ் பாதி எனவே இந்த பாதி இங்கே மற்றும் இந்த பாதி இங்கே உண்மையில் ஒன்றன்மேல் ஒன்றாக புரட்டும்போது சரியாக பொருந்தி விடும் எனவே இது ஒரு மீசோ கலவையாக இருக்கும் இதை நான் ஒரு போலரிமீட்டரில் வைத்து ப்ளென் போலரைஸ்ட் ஒளியின் சுழற்சியை அளவிட முயற்சித்தால் பதில் 0 ஆக இருக்கும் இந்த மூலக்கூறுக்கான சுழற்சியை நாம் காண முடியாது இப்போது அடுத்த கேள்விக்கு செல்லலாம் இந்த கேள்வி உண்மையில் கைராலிட்டி அத்தியாயத்தை பற்றிய உங்கள் அறிவையும் இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து நியூமன் ப்ரொஜக்ஸன்களையும் ஒருங்கிணைக்கிறது இங்கே ஒரு மூலக்கூறை அதன் நியூமன் ப்ரொஜக்ஸன் வடிவத்தில் கொடுத்திருக்கிறார்கள் நியூமன் ப்ரொஜக்ஸனை நாம் பார்க்கும் விதம் என்னவென்றால் அதை இந்த பக்கத்திலிருந்து பார்க்கிறோம் முதல் கார்பன் மேலே ஒரு நைட்ரஜனுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த பக்கத்தில் ஒரு மெத்தில் மற்றும் இந்த பக்கத்தில் ஒரு புரோமின் இணைக்கப்பட்டுள்ளது பின்னால் இருக்கும் கார்பனை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் பின்புற கார்பனுக்கு பின்வரும் இணைப்புகள் உள்ளன இப்போது அதற்கு சமச்சீர் நிலை இருக்க வேண்டுமென்றால் அவற்றை ஒன்றன் மேல் ஒன்றாக பொருந்தும் இரு குழுக்களுடன் பொருந்த வேண்டும் எனவே நான் இந்த மூலக்கூறை மீண்டும் வரையப் போகிறேன் இந்த கார்பன் இப்படி இருக்கும் பின்னால் இருக்கும் கார்பனில் இந்த புரோமின் இங்கு இருந்தால் NH2 இங்கே நகரும் மெத்தில் இங்கே நகரும் இப்போது இரண்டு புரோமின்களையும் ஒன்றன் மேல் ஒன்றாக பொருத்த முயற்சித்தால் NH2 மற்றும் மெத்தில் ஒன்றன் மேல் ஒன்றாக பொருந்தாது ஏனென்றால் இந்த இரு குழுக்களுக்கிடையில் ஒருபோதும் சரியான மேலமைவு இருக்காது இதன் விளைவாக மூலக்கூறில் சமச்சீர் நிலை இல்லை என்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த மூலக்கூறு மெசோ அல்ல ஆகவே இதை ஒரு போலரிமீட்டரில் வைத்தால் ப்ளென் போலரைஸ்ட் ஒளியின் சுழற்சி நடப்பதைக் காணலாம் இப்போது அடுத்த கேள்விக்கு செல்லலாம் இங்கே அடுத்த கேள்வி உங்களுக்கு வழங்கப்பட்ட இரண்டு மூலக்கூறுகளுக்கிடையேயான உறவு என்ன என்பதைப் பற்றி பேசுகிறது இப்போது இரண்டு மூலக்கூறுகளுக்கிடையேயான உறவை அறிந்துகொள்ள செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஸ்டீரியோ மையங்களை ஒதுக்குவது இது இரண்டிற்கும் இடையிலான உறவு என்ன என்பது குறித்து சில துப்புகளை நமக்குத் தருகிறது எனவே இடது புறத்தில் உள்ளதைப் பார்ப்போம் புரோமினுக்கு அதிக முன்னுரிமை கிடைக்கும் பின்னர் இந்த கார்பனாக இருக்கும் அடுத்து இந்த கார்பன் ஹைட்ரஜன் உங்களிடமிருந்து விலகிச் செல்லும் உண்மையில் இது S போல நகர்கிறது எனவே இது S இந்த மற்றொரு சேர்மத்தில் உள்ள கார்பனின் புரோமினைப் பார்ப்போம் ஹைட்ரஜன் உங்களை நோக்கி வருகிறது எனவே நீங்கள் பார்ப்பது போல் 1 2 3 ஆக உள்ளது இது S போல் தெரிகிறது ஆனால் ஹைட்ரஜன் உங்களை நோக்கி வருகிறது எனவே இது R இறுதியாக முதல் மூலக்கூறில் புரோமினுடன் இணைக்கப்பட்ட கார்பன் S மற்றும் இரண்டாவது மூலக்கூறில் புரோமினுடன் இணைக்கப்பட்ட கார்பன் R என்று கண்டறிந்து விட்டோம் இப்போது மற்ற இணைப்புகளை அல்லது குளோரினுடன் இணைந்திருக்கும் மற்ற கார்பனைப் பார்ப்போம் இது 1 2 3 ஆக இருக்கும் இது R போல நகரும் ஆனால் ஹைட்ரஜன் என்னை நோக்கி வருகிறது எனவே இது S அதேசமயம் இதை இங்கே பார்த்தால் 1 2 3 இது R போல நகர்கிறது மற்றும் ஹைட்ரஜன் என்னிடமிருந்து விலகிச் செல்கிறது எனவே இது உண்மையில் R ஆகவே இப்போது இந்த இரண்டு சேர்மங்களையும் பார்த்தால் முதலாவது உள்ளமைவு SS மற்றொன்று RR எனவே SS மற்றும் RR ஆகியவை பிரதிபிம்பங்கள் அவை மேற்பொருந்தாத பிரதிபிம்பங்கள் எனவே அவை எணன்சியமர்கள் ஆகும் அடுத்த கேள்விக்கு செல்வோம் இப்போது இங்கே அடுத்த கேள்வி இரண்டு மூலக்கூறுகளுக்கும் இடையிலான உறவு என்ன என்று கேட்கிறது இந்த மூலக்கூறுகளில் கார்பன்களின் எண்ணிக்கையை எண்ணினால் மற்றொன்றுடன் ஒப்பிடும்போது முதல் மூலக்கூறில் அதிகமான கார்பன்கள் உள்ளன அதாவது இந்த இரண்டின் மூலக்கூறு சூத்திரம் ஒன்றல்ல எனவே அவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை அல்ல அவை ஐசோமர்கள் அல்ல ஒரு தெளிவான வேறுபட்ட மூலக்கூறு சூத்திரம் உள்ளது முதல் கலவையில் இரண்டாவதை விட இரண்டு கூடுதல் கார்பன்கள் உள்ளன எனவே மூலக்கூறு சூத்திரம் ஒரே மாதிரியாக இல்லை இவை முற்றிலும் வேறுபட்ட மூலக்கூறுகள் இப்போது மூன்றாவது கேள்விக்கு செல்லலாம் இந்த விஷயத்தில் நமக்கு என்ன இருக்கிறது நம்மிடம் D உள்ளது சரி உங்களில் சிலர் D என்றால் என்ன என்று குழப்பம் அடைந்தால் அது டியூட்டீரியத்தை குறிக்கிறது டியூட்டீரியம் ஹைட்ரஜனின் ஐசோடோப்பு மற்றும் டியூட்டீரியத்திற்கு அதிக எடை உள்ளது எனவே ஹைட்ரஜன் மற்றும் டியூட்டீரியத்திற்கு இடையில் டியூட்டீரியத்திற்கு அதிக முன்னுரிமை கிடைக்கும் எனவே இப்போது முதல் மூலக்கூறுக்கு ஸ்டீரியோ மையத்தை ஒதுக்குவோம் 1 2 3 அது S போல் தெரிகிறது ஆனால் ஹைட்ரஜன் உங்களை நோக்கி வருகிறது எனவே இது R மற்றொன்றின் நிலை என்ன இரண்டாவது மூலக்கூறில் ஏதாவது இரண்டு குழுக்களை இரண்டு முறை மாற்றலாம் முதலில் ஹைட்ரஜன் மற்றும் டியூட்டீரியத்தை மாற்றப் போகிறேன் இது முதல் இடமாற்றம் இரண்டாவதாக நான் CH3 மற்றும் Cl ஐ மாற்றப் போகிறேன் எனவே இது 1 2 3 R போல தோற்றமளிக்கிறது அது உண்மையில் R ஆகவே இந்த இரு மூலக்கூறுகளும் முதலில் வேறுபட்டதாகத் தோன்றினாலும் உண்மையில் பார்த்தால் இவை இரண்டும் ஒரே ஸ்டீரியோ உள்ளமைவைக் கொண்டுள்ளன எனவே அவை இரண்டும் R மூலக்கூறுகள் மற்றும் இதன் விளைவாக அவை இரண்டும் உண்மையில் ஒரே மாதிரியான மூலக்கூறுகள் ஏனெனில் இவை இரண்டையும் கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பை சூழற்றுவதன் மூலம் இடைமாற்றம் செய்ய இயலாது இவற்றின் ஸ்டீரியோ உள்ளமைவும் ஒன்றாகவே இருக்கிறது எனவே இவை ஒரே மாதிரியான மூலக்கூறுகளாக இருக்கும் இப்போது அடுத்த கேள்விக்கு செல்லலாம் இந்த குறிப்பிட்ட கேள்வியில் ஒரு கார்பன் மெத்தில் குழு உங்களை நோக்கி வருகிறது முதல் கலவையில் ஒரு கார்பன் குளோரின் பிணைப்பு உங்களிடமிருந்து விலகிச் செல்கிறது அதேசமயம் இரண்டாவது கலவையில் உங்களை நோக்கி வரும் அதே பிணைப்பு உள்ளது எனவே உண்மையில் இதன் பொருள் என்னவென்றால் ஸ்டீரியோ மையத்தில் ஒன்று அப்படியே இருக்கிறது எனவே இது ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் குளோரின் உடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த மற்றொன்று வித்தியாசமாக இருக்கும் எனவே இங்கே நம்மிடம் இருப்பது ஒரு ஜோடி டயஸ்டிரியோமர்கள் ஏனெனில் ஸ்டீரியோ மையங்களில் ஒன்று ஒரே மாதிரியாக இருக்கிறது மற்றொன்று ஒரே மாதிரியாக இல்லை அதனால் நம்மிடம் இரண்டு ஜோடி மேற்பொருந்தாத பிரதி பிம்பங்கள் அல்லாத கலவைகள் உள்ளன எனவே அவை பிரதி பிம்பங்கள் அல்லாத கலவைகள் அவற்றை ஒன்றன் மேல் ஒன்றாக பொறுத்த முடியாது அதனால் இது ஒரு ஜோடி டயஸ்டிரியோமர்களாக மாறுகிறது அடுத்ததாக சைக்ளோஹெக்ஸேன் மூலக்கூறுகளில் உள்ள பிணைப்புகளை பார்த்தால் அது 1 2 3 ஆக இது 13 டைமெதில்சைக்ளோஹெக்ஸேன் 13 Dimethylcyclohexane அதேசமயம் 1 2 3 4 ஆக இருக்கும் இது 14 டைமெதில்சைக்ளோஹெக்ஸேன் 14 Dimethylcyclohexane ஆக இருக்கும் எனவே மூலக்கூறு சூத்திரம் ஒன்றுதான் ஆனால் அணுக்களின் இணைப்பு 13 மற்றும் 14 முற்றிலும் வேறுபட்டது எனவே இவை இரண்டும் உண்மையில் கான்ஸ்டிட்யூஷனல் ஐசோமராகின்றன எனவே இரண்டு மூலக்கூறுகளுக்கிடையேயான உறவைக் காணும் போதெல்லாம் முதலில் R அல்லது S ஐ ஒதுக்க வேண்டும் என்பதை எப்போதும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது கேள்வியை மிகவும் எளிதாக்குகிறது என்ன வகையான உறவு இருக்கிறது என்பதை பின்னர் பார்க்கலாம் மூலக்கூறு சூத்திரம் ஒன்றுதான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் அணு இணைப்பு ஒன்றா அல்லது வேறுபட்டதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் சரியான பதிலை அடைய உதவும் இப்போது அடுத்த கேள்வியைப் பார்ப்போம் 2 பியூடனோலின் எணன்சியமர்களில் ஒன்று போலரிமீட்டரில் வைக்கப்படும் போது அப்சர்வ்ட் ரொட்டேஷன் கடிகாரஎதிர் திசையில் 4 05 டிகிரி ஆகும் இந்த கலவை 6 கிராம் 2 பியூடனோலை மொத்தம் 40 மில்லி கரைப்பானில் கரைப்பதன் மூலம் பெறப்பட்டது மற்றும் சுழற்சியை அளவிடுவதற்கு 200 mm போலரிமீட்டர் குழாயில் வைக்கப்பட்டது எனவே இந்த கேள்வி அப்சர்வ்ட் ரொட்டேஷனைக் கணக்கிடச் சொல்கிறது ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் பார்முலா நாம் அறிந்தது இப்போது 2 பியூடனோலின் செறிவை கணக்கிட வேண்டும் எனவே செறிவு ஒரு மில்லிக்கு கிராம் ஆகும் கேள்வியில் 6 கிராம் பியூடனோலை மொத்தம் 40 மில்லி அளவில் கரைத்துள்ளனர் எனவே இது ஒரு மில்லிக்கு 6 40 கிராம் ஆகும் எனவே இது ஒரு மில்லிக்கு 0 15 கிராமுக்கு அருகில் வருகிறது இது தான் பியூடனோலின் செறிவு ஆகும் பாதை நீளம் 200 மில்லிமீட்டராக கேள்வியில் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் பாதையின் நீளத்தை டெசிமீட்டரில் எடுக்க வேண்டும் எனவே அது 2 டெசிமீட்டராக இருக்கும் இப்போது செறிவு மற்றும் பாதை நீளம் கிடைத்துவிட்டது எனவே ஆல்பா D இன் மதிப்பு இதன் விடை 13 5 ஸ்பெசிபிக் ரொட்டேஷனாக கிடைக்கிறது இப்போது ஐந்தாவது கேள்விக்கு செல்லலாம் அதில் 10 மில்லி அளவு மெத்தனாலில் 20 டிகிரி வெப்பநிலையில் கரைக்கப்பட்ட 0 5245 கிராம் அமினோ 1 ஃபைனில்ஈதேனின் amino 1 phenylethane அப்சர்வ்ட் ரொட்டேஷனை D சோடியம் விளக்கு மற்றும் 1 டெசிமெட்டர் குழாயின் உதவியோடு கணக்கிட வேண்டும் கரைசலின் ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் மைனஸ் 30 என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது நாம் அதே சமன்பாட்டைப் பயன்படுத்த வேண்டும் ஆனால் இப்போது ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் மதிப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்சர்வ்ட் ரொட்டேஷனைக் கணக்கிட விரும்புகிறோம் இந்த விஷயத்தில் ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் ஆல்பா D என்பது C l க்கு சமமாக இருக்கும் எனவே இந்த வழக்கில் ஆல்பா D மைனஸ் 30 ஆக வழங்கப்பட்டுள்ளது செறிவு c 10 மில்லிக்கு 0 5245 கிராம் இதை ஒரு மில்லிக்கு மாற்ற வேண்டுமென்றால் அதன் அளவு 0 05245 கிராம் இதுவே செறிவு பாதை நீளம் l 1 டெசிமெட்டர் இவை கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் 𝛼 1 5735 இதுதான் சரியான விடை இப்பொழுது கடைசி ஆறாவது கேள்வி ஒரு கலவையில் 6 கிராம் 2 புட்டானோல் 2 Butanol மற்றும் 4 கிராம் 2 புட்டானோல் 2 Butanol உள்ளது இதில் ee என்றால் என்ன அதன் பொருள் கலவையின் எணன்சியமர் எக்ஸஸ் எனவே நம்மிடம் 6 கிராம் 2 புட்டானோல் 2 Butanol மற்றும் 4 கிராம் 2 புட்டானோல் 2 Butanol உள்ளது இப்போது கலவையின் எணன்சியமர் எக்ஸஸை கண்டுபிடிக்க வேண்டும் இது மிகவும் எளிமையான கணிதமாகும் முக்கிய எணன்சியமரின் சதவீதம் இதில் 64 என்பது மொத்த கலவை இது மிகவும் வழக்கமான கணிதமாகும் ஏனென்றால் 10 கிராம் மொத்த கலவையில் என்னிடம் 6 கிராம் ஏதேனும் இருந்தால் மொத்த கலவையில் அது 60 சதவீதம் இருக்கும் சிறிய கூறுகளின் சதவீதமும் இதேபோல் கிடைக்கும் அது எனவே ee சதவீதம் அல்லது எணன்சியமர் எக்ஸஸ் ee major component minor component ee 60 - 40 20 எனவே ee சதவீதம் இவ்வாறாக கிடைக்கும் இப்போது 1 அல்லது 2 க்கு இடையில் எந்த மூலக்கூறுகள் கைரல் என்பதே அடுத்த கேள்வி இதில் இங்குள்ள இணைப்புகளைப் பார்த்தால் முதலாவது இதுபோல் இருக்கிறது இந்த முதல் மூலக்கூறை நீங்கள் கவனித்தால் ஒரு சமச்சீர் நிலை உள்ளது ஏனெனில் பைஃபினைலில் ஒரே மாதிரியான குழுக்கள் உள்ளன நான் இதைப் பார்த்தால் இங்கே ஒரு சமச்சீர் நிலை உள்ளது ஆகையால் இந்த மூலக்கூறு ஏகைரல் ஆனால் இதில் சுழற்சி தடை என்ன மூலக்கூறு சுழற்ற முடியுமா இல்லையா என்பது எனக்குத் தெரியாது ஆனால் முக்கிய விஷயங்களில் ஒன்று குழுக்கள் ஒரே மாதிரியாக இருப்பதால் பைஃபினைல் வளையத்தின் வழியாக செல்லும் சமச்சீர் நிலை உள்ளது ஆகையால் இதை ஏகைரல் என்று அழைக்கலாம் ஏனென்றால் நான் இந்த மூலக்கூறை சூடாக்கினால் சுழற்சித் தடை குறைக்கப்பட்டு அந்த நேரத்தில் அது ஏகைரலாக மாறுகிறது இப்போது இங்கே அடுத்த மூலக்கூறைப் பார்ப்போம் அடுத்த மூலக்கூறில் சமச்சீர் நிலை இல்லை இதுவே அது கைரலாக இருக்க காரணமாகிறது இப்போது சுழற்சியின் தடையாக என்ன இருக்கிறது என்பது பற்றி நமக்கு எதுவும் தெரியாது ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் அத்தகைய மூலக்கூறுகளில் சுழற்சி தடைக்கான வாய்ப்பு உள்ளது இவை ஏட்ரோபிசோமர்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றுக்கு உகந்த வெப்பநிலையில் மூலக்கூறு உண்மையில் ஒரு கைரல் மூலக்கூறாக செயல்படப் போகிறது மேலும் இதில் சமச்சீர் நிலை இல்லை மற்றும் சுழற்சி இல்லை என்பதால் மூலக்கூறு ஒரே நிலையில் பூட்டப்பட்டுள்ளது கடைசி கேள்வி 23 பென்டாடிடைஈன் 23 pentadiene கைராலிட்டி குறித்து கருத்து தெரிவிக்கவும் இது ஒரு கைரல் மூலக்கூறா இல்லையா 23 பென்டாடிடைஈன் 23 pentadiene மூலக்கூறில் ஒரு இரட்டைப் பிணைப்பு மற்றொரு இரட்டை பிணைப்புக்கு அருகில் இருக்கிறது நான் மூலக்கூறின் வடிவமைப்பை வரையும் போது அதன் இணைப்புகளை பார்க்கலாம் நடுவில் இருக்கும் இந்த கார்பனைப் பார்த்தால் அது இரண்டு இரட்டை பிணைப்புகளை கொண்டுள்ளது இந்த பக்கத்தில் ஒரு கார்பனுடன் ஒரு இரட்டைப் பிணைப்பையும் மறுபுறத்தில் ஒரு கார்பனுடன் ஒரு இரட்டை பிணைப்பையும் உருவாக்குகிறது இந்த இரண்டு இரட்டைப் இணைப்புகளும் மூலக்கூறின் ஒரே சம நிலையில் இருக்க போவதில்லை ஏனெனில் இந்த p சுற்றுப்பாதையில் ஒரு நடுத்தர கார்பன் உண்மையில் sp ஹைபிரிடைஸ்ட் ஆகிறது மற்றும் ஒரு pp மேலணைவு ஒரு நிலையில் நிகழ்கிறது மற்றொரு pp மேலணைவு பை பிணைப்பை உருவாக்குவதற்காக வேறு நிலையில் நிகழ்கிறது எனவே இந்த இரண்டு இரட்டை பிணைப்புகளின் இரண்டு நிலைகளை பார்த்தால் அவை இப்படி இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு வடிவியல் இருக்கும்போது மூலக்கூறு கைரலாக இருக்க வாய்ப்பு அதிகம் எனவே அதன் எணன்சியமரை வரையப் போகிறேன் இந்த இரண்டு மூலக்கூறுகளும் இயற்கையில் கைரலாக இருக்கும் என்று கூறலாம் இதை நான் வரையக்கூடிய மற்றொரு வழி நான் இந்த பக்கத்தில் உள்ள இணைப்புகளை ஒரே மாதிரியாக வைத்திருக்கிறேன் ஆனால் மறுபுறத்தில் இணைப்பை மாற்றுகிறேன் எனவே 23 பென்டாடிடைஈன் 23 pentadiene போன்ற இந்த மூலக்கூறுகளை கைரலாக வைத்திருக்க இது ஒரு காரணம் மேலும் மூலக்கூறில் ஒரு கைரல் மையம் இல்லை ஆனால் இன்னும் இது கைரலாக இருக்கிறது ஏனெனில் இதில் சமச்சீர் நிலை எதுவும் உருவாகவில்லை எனவே கைராலிட்டி தொடர்பான பல்வேறு கேள்விகளைப் பார்த்தோம் R மற்றும் S ஆகியவற்றை எவ்வாறு ஒதுக்குவது என்பதைப் பார்த்தோம் E மற்றும் Z ஆகியவற்றை எவ்வாறு ஒதுக்குவது என்பதைப் பார்த்தோம் மீசோ கலவைகள் என்ன என்பதையும் மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஸ்டீரியோ ஐசோமெரிக் தொடர்புகள் என்ன என்பதைப் பார்த்தோம் எனவே இது கைராலிட்டி அத்தியாயத்தில் வரக்கூடிய பல்வேறு வகையான தகவல்களை உள்ளடக்கியது ஆனால் நிச்சயமாக இந்த அத்தியாயங்கள் ஒவ்வொன்றும் எதிர்வினைகளின் எதிர்கால அத்தியாயங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டுக் குழுவின் எதிர்விளைவுகளை நாம் பார்க்கும்போது ஒரு கைரல் சேர்மங்களுக்கு வழிவகுக்கலாம் அல்லது இறுதி தயாரிப்புகளைப் பெற கைரல் தொடக்கப் பொருட்களைப் பயன்படுத்தலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இந்த விஷயத்தில் கைராலிட்டி கொள்கைகளின் பயன்பாடு சரியான பதிலைப் பெறுவதற்கு இன்றியமையாததாக இருக்கும் இந்த பாடத்திட்டத்தில் எல்லாமே இணைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த வரவிருக்கும் அத்தியாயங்களில் தயவுசெய்து கவனம் செலுத்துங்கள்